வணக்கம் ஒளியியல் தகவல் தொடர்பு மூக் க்கு உங்களைவரவேற்கிறேன் ஒளியியல் டிரான்ஸ்மிட்டர்களைப் பற்றி பார்த்தோம் ஒளியியல் தகவல் தொடர்பு அமைப்பு எங்கு பொருந்துகிறது என்பதைப் பார்த்தோம் பின்னர் ஒளியியல் ரிசீவர் ளைப் பற்றி பார்த்தோம் நிச்சயமாக ஒளியியல் இழை இல்லாமல் ஒளியியல் தகவல் தொடர்பு அமைப்பு இருக்காது ஒளியை அனுப்புவதற்காக ஒரு லேசர் மூலமாகவோ அல்லது ஒரு ஒளி மூலமாகவோ இருக்கிறது ஆனால் அது ஒரு வேறுபட்ட தனி பகுதியாகும் எனவே ஒளியியல் இழை தகவல்தொடர்புகளை வைத்திருப்பதற்கான அடிப்படைக் காரணம் என்னவென்றால் குறைந்த இழப்பு பெரிய அலைவரிசை போன்றவையேஆகும் ஒளியியல் இழையில் இழப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் ஒரு ஆம்ப்ப்ளிபஃயர் வைக்காமல் நீண்ட தூர இணைப்புகளில் 80 முதல் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயன்படுத்த முடியும் எனவே நிச்சயமாக அந்த கட்டத்தில் சிக்னல் தரம் குறைந்திருக்கும் ஆனால் இந்த பெரிய தூரத்தை மிகக் குறுகிய தூரங்களுடன் ஒப்பிட முடிந்தால் முழு பரந்த உலகத்தை நீங்கள் இணைக்க செப்பு கேபிளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் எனவே ஒளியியல் இழைகள் குறைந்த இழப்பைக் கொண்டிருக்கின்றன அதாவது நீண்ட தூரப் பரப்புதல் சாத்தியமாகும் ஒளியியல் இழைகள் பெரிய அலைவரிசையை ஆதரிக்கின்றன லேசரின் இயக்க அதிர்வெண் டெராஹெர்ட்ஸ் எனவே நீங்கள் அந்த டெராஹெர்ட்ஸ் சிக்னலில் வெறும் 10 ஐ பயன்படுத்த முடிந்தாலும் கூட அதுவேமிகப் பெரிய அலைவரிசையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சேனல்களை மல்டிபிளக்ஸ் செய்வதன் மூலம் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் தொகுதியில் விவாதித்தபடி கியூ கே அல்லது உயர் வரிசை கியூ எம் போன்ற திறமையான பண்பேற்ற நுட்பங்களை செயல்படுத்த முடியும் தரவு வீதத்தை முடிந்தவரை மேம்படுத்துவது சாத்தியமானது ஒளியியல் இழைகளின் வரலாற்றைப் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை நான் தருகிறேன் ஒளியியல் இழைகளின் வடிவியல் ஒளியியல் பகுப்பாய்வு என்று அழைக்கப்படும் இடத்திற்கு விரைவாகச் செல்கின்றேன் இந்த வடிவியல் ஒளியியல் என்பது உண்மையில் மிகவும் எளிமையான ஒரு பகுப்பாய்வு ஆகும் இது சில நிபந்தனைகளின் கீழ் செயல்படுகிறது ஆனால் பொதுவாக நீங்கள் ஒளியியல் இழைகளின் பற்றி மேலும் புரிந்து கொள்ள விரும்பினால் பரப்புதல் மோட்ஸ் மற்றும் ஒளியியல் இழைகள் உண்மையில் எவ்வாறு பயணம் செய்யும் என்பதை நீங்கள் மின்காந்தக் கோட்பாட்டுக் கண்ணோட்டத்தில் தான் படிக்க வேண்டும் எவ்வாறாயினும் நாம் மின்காந்த மதிப்பாய்வைப் ஏற்கனவே பார்த்தோம் மேலும் நீங்கள் மின்காந்தவியல் பற்றிய ஒரு பாடத்திட்டத்தைபடித்து உள்ளீர்கள் என்று கருதுகிறேன் ஆனால் வடிவியல் ஒளியியல் மேலும் சிறிது உள்ளுணர்வை நமக்கு வழங்குகிறது இது வடிவியல் ஒளியியல் அணுகுமுறையுடன் மேலும் பலவற்றைப் படித்தால் நாம் ஒளியியல் இழைகளை பற்றியும் வடிவியல் ஒளியியலைப் பார்ப்பதன் மூலம் மோட்கள் எவ்வாறு எளிமையான முறையில் பரப்புதல் செய்கிறது என்பதையும் நாம் சிறிது புரிந்துகொள்வோம் ஒளியியல் இழைகளுக்குள் ஒளி எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை அறிய மின்காந்த கோட்பாடுகளை நாம் பயன்படுத்துவோம் ஒளியியல் இழைகள் என்ற கருத்து புதியதல்ல முந்தைய காலங்களிலிருந்தே ஒளி தன்னை தொடர்பு கருவியாகப் பயன்படுத்தி இருக்கிறது இருப்பினும் ஒளியியல் இழைகள் என்பவை சிலிக்கா அல்லது சிலிக்கா மின்கடத்தா தண்டுகள் என்று முன்னர் அழைக்கப்பட்டவை தான் ஒளியியல் இழைகள் உற்பத்திக்கும் மற்றும் குறைந்த இழப்புக்கும் வழி நடத்தியது ஒளியியல் இழைகள் இருவரால் உருவாக்கப்பட்டவை சார்லஸ் காவ் அப்போது பெல் ஆய்வகங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர் இந்த மாதிரியான கணிப்பைச் செய்தது ஒளியியல் இழைககளின் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஆரம்பம் ஆகும் ஒளியியல் இழைகள் வகை அலை வழிகாட்டிகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப் பட்டிருந்தன ஆனால் தகவல்தொடர்புக்கு அவற்றின் முக்கியத்துவம் கோவால் உணரப்பட்டது 1966 ஆம் ஆண்டில் ஆராய்ச்சியாளர்களான கோவ் மற்றும் ஹாவ்கம் என்ற இரண்டு பேரும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டனர் அது மிகவும் பிரபலமானது அதில் அவர்கள் சிலிக்கா மின்கடத்தா தண்டுகளை பகுப்பாய்வு செய்த முறைகள் பரப்பும் மோட்ஸ் என்ன என்பதைப் பற்றி பதிவு செய்திருந்தனர் மேலும் அவர்கள் ஒளியியல் தகவல் தொடர்புகளுக்கு பயன் படுத்தக்கூடிய புனையமைப்பு முறை மூலம் இழப்பை குறைக்க முடியும் என்றும் கணித்து கூறி இருந்தனர் இது ஏற்கனவே நாம் அறிந்தது தான் என்றாலும் சில நேரங்களில் ஒரு ஒளியியல் அலை வழிகாட்டியில் இழப்பை குறைத்தால் அதை தகவல்தொடர்புக்கு பயன்படுத்துவதை நீங்கள் அறிந்து இருக்கலாம் கோவ் மற்றும் ஹாவ்கம் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தவில்லை அனால் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் மிகவும் குறைந்த இழப்பை அடைவதற்கு அவர்கள் இந்த பகுப்பாய்வை பயன்படுத்தி பணியாற்றத் தொடங்கினர் எனவே அந்த கால கட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் செப்பு கேபிள் நெட்வொர்க்கை ஒளியியல் இழை மூலம் மாற்ற விரும்பினால் இழப்புக்கான இலக்கு எண்ணிக்கை 20 டிபிகிமீ dBKm ஆக இருக்கும் ஏனெனில் இது மைக்ரோவேவ் இணைப்புகள் போது ஏற்பட்ட பயன்படுத்திய வழக்கமான இழப்பு மைக்ரோவேவ் இணைப்புகள் செல்லும் இடங்களில் எல்லாம் செப்பு கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டது எனவே உலகில் உள்ள அனைத்து செப்பு கேபிள்களையும் இந்த மிக மெல்லிய துண்டு கம்பிகளால் மாற்றினாலும் பின்னர் 20 டிபிகிமீ dBKm இந்த இழப்பு இலக்கு சாத்தியம் என்று தொழில்துறையை நம்ப வைக்க வேண்டியது அவசியம் இருந்தது இது 1970 ஆம் ஆண்டில் வேதியியல் அலை முன்கணிப்பு எனப்படும் ஒரு செயல்முறையால் சாத்தியமானது இது இழப்பின் அளவை 20 டிபிகிமீ dBKm க்கும் குறைவான நிலைக்கு கொண்டு வரப்பட்டவுடன் அந்த வேலை தீவிரம் அடைந்தது முந்தைய 70 களின் நடுப்பகுதியிலேயே இது செப்பு கேபிள் செய்யக்கூடியதை விட 5 டிபிகிமீ dBKm வரை இழப்பு குறைந்து இருந்தது மேலும் இதற்கு முக்கிய காரணம் அசுத்தங்கள் நீர் மாசுபாடுகள் என்பதை உணர முடிந்தது எனவே மக்கள் இதை நன்கு புரிந்து கொண்டார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆகவே இந்த மாசுபாடுகளை அகற்றுவதற்கான வழிமுறைகளையும் அவர்களே கொண்டு வந்தனர் இறுதியில் 70 களின் பிற்பகுதியில் இழப்பு மேலும் கீழே கொண்டு வரப்பட்டது 80 களின் தொடக்கத்தில் தான் இழப்புகள் ஒரு கிலோமீட்டருக்கு 0 2 டிபி ஆகக் குறைக்கப்பட்டன இப்போது ஒரு கிலோமீட்டருக்கு 20 டி பியுடன் ஒப்பிடும்போது அது ஒரு மிகச் சிறிய மதிப்பாகும் இது டி பி அளவுகோலாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு ஆர்டர் அளவைக் கீழே சென்றால் நீங்கள் 10 மடங்கு குறைக்கிறீர்கள் என்று அர்த்தம் தற்போதுள்ள ஒளியியல் இழைகளின் இழப்பை 0 2 டிபிகிமீ dBKm என்ற அளவு வரை குறைத்து கொண்டு வந்துள்ளோம் சிலிக்கா இழைகளுக்கான கோட்பாட்டு கணிக்கப்பட்ட இழப்பு சுமார் 0 15 டிபிகிமீ dBKm ஆகும் இதை பல்வேறு வகையான சிதறல் இழப்பு மற்றும் சிலிக்கா இழைகளின் பொருள் கலவை ஆகியவற்றைப் பொறுத்து பெற முடியும் எனவே இது ஒரு விஷயத்தின் இறுதி வரம்பு வகையாகும் மேலும் நாம் சமீபத்தில் கிட்டத்தட்ட 0 2 கூட இல்லாத தத்துவார்த்த வரம்பை அடைந்துவிட்டோம் என்று தெரிகிறது இழப்புகள் இன்னும் குறைக்கப்பட்டுள்ளன எனவே இழைகளுக்கு மிகக் குறைவாக இருக்கும் இந்த இழப்புச் குணாதிசயம் பல ஆராய்ச்சிகளின் மகத்தான முயற்சியால் சாத்தியமானது அங்கு அவை 20 டிபிகிமீ dBKm யில் முதலில் தொடங்கின இது ஒரு மாய பிம்பம் அடைவதற்கு எளிதானது அல்ல அங்கிருந்து இழப்புகள் சீராகக் குறைக்கப்பட்டன 2 டிபிகிமீ dBKm என்பது தற்போதுள்ள நிலை ஆகும் நிச்சயமாக நான் உங்களுக்கு இழப்பு கதைகளின் ஒரு பகுதியை மட்டுமே சொன்னேன் ஏனெனில் இழப்பு அலைநீளத்தை சார்ந்தது எனவே நீங்கள் வெவ்வேறு அலைநீள இயக்க பகுதிகளுக்குச் சென்றால் இழப்பும் அதனுடன் மாறுகிறது பொதுவாக குறைந்த அலைநீளப் பகுதிகள் அதிக இழப்புகளைக் கொண்டிருக்கின்றன மற்றும் அதிக அலைநீளம் அல்லது நீண்ட அலைநீளப் பகுதிகள் குறைந்த இழப்புகளைக் கொண்டிருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் ஒளியியல் தகவல்தொடர்புகள் வெவ்வேறு வகைகளில் இயங்கத் தொடங்கின இப்போது சந்தையில் என்ன வெவ்வேறு வகையான இழைகள் கிடைக்கின்றன இழைகள் அவற்றின் இழப்பால் வகைப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் மையத்தின் பரப்பளவு போன்றவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன இழைகளின் மொத்த பரப்பளவு மற்றும் அவை ஒற்றை இழைகள் அல்லது பன்முறை இழைகளாக இருக்கின்றனவா அவைகளால் ஒளி சிதறலை சமாளிக்க முடியுமா அல்லது சமாளிக்க முடியாதா அவைகளால் துருவப்படுத்தலை தக்கவைக்க முடியுமா அவைகள் வளைவுகளுக்கு எதிர்வினை ஆற்றாதா இழைகளில் உள்ள நேரியல் அல்லாத தன்மை அதிகரிக்கப்ப பட வேண்டுமா இந்தகேள்விகளின் பதில் மூலம் மிகவும் சுவாரஸ்யமான சிறப்பு வகை இழைகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இழைகளில் நேரியல் அல்லாத தன்மையைக் குறைக்கவும் முடியுமா ஒளியியல் இழைகள் பல மோட்களை உற்சாகப்படுத்த முடியுமா இந்த அளவுருக்கள் அனைத்தும் சந்தையில் கிடைக்கும் இழைகளின் வகையை தீர்மானிக்கின்றன சந்தையில் நீங்கள் காணக்கூடிய முதன்மை வகை இழைகள் ஒற்றை முறை இழை மற்றும் மல்டி மோட் இழை ஆகும் இழைகள் அனைத்தும் ஒற்றை முறை மற்றும் மல்டி மோட் இழைகளின் பதிப்புகளில் வரலாம் ஒற்றை பயன்முறை இழை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டின் அதிர்வெண்ணுக்கு ஒரே ஒரு முறை மின்சார புலம் முறை மற்றும் காந்தப்புல முறை ஒன்றாக அழைக்கப்படுகிறது ஒரு மோட் எனவே ஒரே ஒரு முறை மட்டுமே உள்ளது இது இழைக்குள் பயணம் செய்யும் எனவே மல்டி மோட் இழைகள் பற்றிப் படிக்கும்போது இதை நீங்கள் எளிதாக யூகித்திருக்கலாம் மல்டி மோட் இழைகள் பல மோட்களைக் கொண்டிருக்கும் எனவே இது பல முறைகளை ஆதரிக்கக் கூடியது என்றாலும் மல்டி மோட் இழைகளின் இந்த கருத்து மிகவும் சுவாரஸ்யமானது என்று தோன்றுகிறது ஆனால் தகவல் சிக்னலைக் கொண்டு செல்லும் ஒரே ஒரு மோட் ல் மட்டும் நம்மைக் கட்டுப்படுத்துவதைக் காட்டிலும் மல்டிமோட் இழைகளை ஏன் பயன்படுத்தக்கூடாது மற்றும் தகவல் சிக்னல் எடுத்துச்செல்ல பலப்பல மோட்கள் உள்ளன 70 களில் மற்றும் 80 களில் மிகவும் பிரபலமாக இருந்த இவை ஏற்கனவே கீழே சரிய தொடங்கியது நீண்ட தூர தகவல் தொடர்புகள் எம் எஃப் பிரபலமடையாததற்கு இது ஒரு காரணம் அல்ல ஏனெனில் இது இடைநிலை சிதறல் என்று அழைக்கப்படுவதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஒன்றுக்கொன்று சுமந்து செல்லும் இந்த சிக்னல்கள் ஒன்றுக்கொன்று பேசத் தொடங்குகின்றன பின்னர் அவை சிதைவுகளாக இருக்கும் மேலும் இதனால் அமைப்பின் மொத்த பிழை விகிதம் அதிகரிக்கிறது ஆகையால் இது ஒரு விருப்பமான தேர்வாக இருந்திருக்கவில்லை எஃப் ஐ எளிதாக இணைப்புச் செயல் மூலம் அதை துவக்கி எல் டி ஐ அடைய முடியும் மேலும் 850 என் எம்மில் இயங்கும் இந்த எம் எஃப் ஈதர்நெட் போன்ற குறுகிய தூர தகவல்தொடர்புகளுக்கு மிகவும் பிரபலமாக இருந்தது இன்று மல்டி மோட் இழைகள் சில சிறப்புக்குரிய பகுதிகளில் திரும்ப வந்துள்ளன மல்டி மோட் இழைகளில் எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கும் இணைப்புக்களை எப்படி இணைக்காமல் இருப்பது என்று மக்கள் கற்றுக் கொண்டனர் மல்டி மோட் இழைகள் இருக்கும் இந்த இணைப்புகள் எனவே இந்த இணைக்காச்செயல் ஒளியியல் களத்தில் நடைபெறுவது இல்லை ஆனால் அது டிஜிட்டல் சிக்னல் செயலாக்க களத்தில் செய்யப்படுகிறது எனவே கோட்பாட்டு நோக்கங்களுக்காக அல்லது பாடநெறி நோக்கங்களுக்காக முக்கியமாக ஒற்றை மோட் இழைகளின் பண்புகளைப் புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துவோம் தேவைப்படும் போது மல்டிமோட் இழைகளுக்கு செல்வோம் ஒளியியல் தகவல் தொடர்புகளில் ஒளி சிதறல் ஒரு முக்கிய காரணியாகும் ஒளி சிதறல் அலைவரிசையை அல்லது அமைப்பின் பிட் வீதத்தை கட்டுப்படுத்துகிறதா என்பதை பின்னர் பார்ப்போம் ஒளி சிதறலை சமாளிக்க கடந்த 30 40 ஆண்டுகளில் மக்கள் கொண்டு வந்த பல யோசனைகள் உள்ளன அதில் ஒன்று தான் சிதறல் மாற்றப்பட்ட இழை என்று அழைக்கப்படுகிறது இது இலவச பேண்டில் அமைந்துள்ள பூஜ்ஜிய சிதறல் அலைநீளத்தைக் கொண்டுள்ளது நாம் 1550என்எம் இல் தான் இயக்கிக் கொண்டு இருக்கிறோம் மற்றும் சிதறல் மாற்றப்பட்ட இழை பூஜ்ஜிய சிதறல்களை கொண்டிருக்கின்றன இது 1550 என்எம் இல் பூஜ்ஜிய ஒளி சிதறல் ஆகும் நம்மிடம் ஒளி சிதறல்களை ஈடுசெய்யும் இழைகளும் உள்ளது உங்களிடம் ஒற்றை மோட் இழை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது நேர்மறையான ஒளி சிதறலால் வகைப்படுத்தப்படுகிறது அதேசமயம் டி எஃப் எதிர்மறை ஒளி சிதறலால் வகைப்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்தால் பொருத்தமான நீளம் மற்றும் மணிநேரங்களைத் தேர்வுசெய்தால் ஒளி சிதறலுக்கு ஈடு செய்ய முடியும் என்பதைக் காணலாம் இது சிதறல் தட்டையான இழை என்று அழைக்கப்படுகிறது ஒளி சிதறல் சிகிச்சை அலைநீளத்தைப் பொறுத்தவரை கிட்டத்தட்ட நிலையானது எனவே இது மற்ற பிற சிறப்பு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அங்கு ஒளி சிதறலின் அளவு நமக்குத் தெரியும் அல்லது ஒளி சிதறலின் அளவைக் குறைக்க விரும்புகிறோம் பரந்த அளவிலான தகவல்களைத் தாங்கும் சிக்னல்கள் அல்லது இது ஒரு பேண்ட்வித் போன்றது இந்த பேண்ட் வித்தில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் ஒளி சிதறல் மாறாமல் நிலையாக இருக்கின்றது அப்படி ஒருவேளை அவை பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பின் அளவு ஒரே மாதிரியாகவே உள்ளது எஃப் வைத்திருப்பது நேர்கோட்டுத்தன்மையை அதிகரிக்கும் என்பதும் உணரப்பட்டது ஏனென்றால் நேரியல் அல்லா தன்மை மற்றும் ஒளி சிதறல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அது எவ்வாறு என்றால் ஒளி சிதறலின் அளவு அதிகரித்துக் கொண்டே சென்றால் நேரியல் அல்லா தன்மை குறைந்து கொண்டே வரும் ஒருவேளை ஒளி சிதறல் பூஜ்ஜியம் என்ற அளவுக்குச் குறைந்துகொண்டே சென்றால் அப்போது நேரியல் அல்லா தன்மை மேலும் மேலும் அதிகரித்து நிறைய சிக்கல்களை உருவாக்கும் எனவே ஒளிச்சிதறல் முற்றிலும் பூஜ்ஜியம் என்ற நிலையை எட்டக்கூடாது என்ற உண்மையை உணர்ந்தோம் எனவே ஒளி சிதறலின் அளவை பூஜ்ஜியத்தில் இருந்து சிறிது உயர்த்துவது நல்லது என்பதை நாம் உணர்ந்தோம் ஆகவே நேரியல் அல்லா தன்மை என்ற தலைமுறையின் ஒட்டுமொத்த செயல்திறன் குறைந்துவிடும் எனவே இந்த வகை இழைகள் பூஜ்யம் அல்லாத சிதறல் மாற்றப்பட்ட இழைகள் என அழைக்கப்படுகின்றன மேலும் இவ்வகை இழைகள் ஒரு சிறிய அளவு எஞ்சிய ஒளி சிதறலை கொண்டுள்ளது அந்த சிறிய அளவு எஞ்சிய ஒளி சிதறல் அதன் நேர்கோட்டுத்தன்மையை எதிர்க்க அனுமதிக்கும் இவை தான் சந்தையில் நீங்கள் பெறக்கூடிய சிறப்பு இழைகள் ஆகும் இவை பிஐஎஃப் பென்ட் இன்டென்சிட்டி ஃபைபர் என அழைக்கப்படுகிறது இந்த இழைகள் தான் பெரும்பாலும் வீட்டு நெட்வொர்க்குகளுக்கு முக்கியமாகப் பயன்படுத்தப்படுகிறது அதில் இழைகள் வீட்டுக்குள் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு சுற்றி வளைந்துதொங்கிக் கொண்டிருப்பதை யாரும் விரும்புவதில்லை வீட்டிற்குள் மின் கேபிள்கள் புதைக்கப்பட்டிருப்பதைப் போலவே இழைகளும் புதைக்கப்பட வேண்டும் இழைகள் நேரடியாக தொங்குவதை விட சுவர்களால் வழிநடத்தப் படுவது சிறந்தது இது இழைகளின் வளைவுகளை உருவாக்குகிறது இந்த வளைவுகள் உண்மையில் இழப்பை அதிகரிக்கிறது இது இழப்பை அதிகரித்தாலும் அது ஒளி சிதறலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக வளைவு உணர்வற்ற இழைகள் அல்லதுவளைவு நிர்வகிக்கப்பட்ட இழைகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக இவ்வகை இழைகள் ஒற்றை மோட் இழைகளை விட உணர்திறன் குறைவாகவே இருக்கும் வளைவுகளுக்கு ஏற்றார் போல் போலரைசேஷன் பராமரிக்கும் இழைகளும் உள்ளன இவை இழைகளுக்குள் x மற்றும் y போலரைசேஷன் களை பராமரிக்கும் நீங்கள் ஒரு சிக்னல் x போலரைசேஷன் இருந்து தொடங்குவீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இழைகளின் முடிவில் போலரைசேஷன் ஒளி சிதறல் முறை சிதறலால் அதே அளவு போலரைசேஷன் இருப்பதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் நீங்கள் சில நேரியல் அல்லா ஒளியியல் செய்ய விரும்பினால் அது எப்போதும் மோசமானதல்ல இது ஒளியியல் சிக்னல் செயலாக்கத்தின் பல சந்தர்ப்பங்களில் நல்லது எனவே நீங்கள் பயன்படுத்த விரும்பும் இழைகளுக்கு அதிக நேரியல் அல்லா குணகம் இருக்க வேண்டும் இவை எச் எஃப் என அழைக்கப்படுகிறது இந்த கடைசி வகையான இழைகளை வைத்து மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களைச் செய்ய முடியும் இவை ஃபோட்டானிக் படிக இழைகள் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய வகையான இழைகள் மற்றும் வடிப்பான்கள் ஒன்றாக ஒருங்கிணைக்கப் படுவதன் மூலம் மிகச்சிறந்த விஷயங்களைச் செய்ய முடியும் தற்போது பெரிய மோட் இழைகள் கிடைக்கின்றன அவை பெரிய பரப்பளவை கொண்டுள்ளன மேலும் நேரியல் அல்லா தன்மை பரப்பளவுடன் நேர்மாறான விகிதாசாரத்தைக் கொண்டுள்ளது நீங்கள் பரப்பளவை உயர்த்தினால் நேரியல் அல்லா தன்மை குறையும் மேலும் வகையான ஒரு இழையை பற்றி கூற நான் மறந்துவிட்டேன் இது ஃபியூ மோட் இழை என அழைக்கப்படுகிறது ஒரு ஃபியூ மோட் இழையில் பொதுவாக 6 அல்லது 1 முதல் 7 மோட்கள் வரை இருக்கின்றது இதிலேயே இன்னுமொரு சிறப்பு வகை உள்ளது இதில் இரண்டு மோட்கள் மட்டுமே உள்ளன எனவே 15 முதல் 20 மோட்களை ஆதரிக்கக்கூடிய மல்டி மோட் இழைகளுடன் ஒப்பிடுகையில் மேற்குறிப்பிட்ட வகை இழைகள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மோட்களை ஆதரிக்க முடியும் ஃபியூ மோட் இழை 5 அல்லது 6 மோட்களை ஆதரிக்கும் இது ஏற்கனவே மிகப் பெரியது இப்போது நம்மிடம் ஒற்றை மையத்துடன் ஒற்றை இழைகளைக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் நம்மிடம் பல மைய இழைகள் உள்ளன நீங்கள் இப்போது ஒரு மைய இழையை எடுத்துள்ளீர்கள்என்றால் ஒவ்வொரு மையமும் ஒரு தகவல் சிக்னலை சரியாக எடுத்துச் செல்ல முடியும் பின்னர் நீங்கள் அதை 4 வெவ்வேறு பகுதிகளாக ஆன்டென்னாவின் உதவியுடன் ஒளிபரப்புகிறீர்கள் எனவே இவை அனைத்தும் வெவ்வேறு வகையான இழைகள் மற்றும் இந்த இழைகள் அனைத்தும் வெவ்வேறு வடிவவியல்களால் வெவ்வேறு முக்கிய மையப் பகுதிகளால் மற்றும் வெவ்வேறு உறைப்பூச்சு விட்டம் ஆகியவற்றால்வகைப்படுத்தப்படுகின்றன உறைப்பூச்சு என்பது ஒளிவிலகல் குறியீடு விவரத்தால் வகைப்படுத்தப்படுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் சில இழைகள் மற்றவைகளைக் காட்டிலும் குறைவான வளைவு உணர்திறன் கொண்டதாக இருக்கின்றன எஃப் டி எஃப் போன்ற பண்புகளை அடைவதற்கு நம்மிடம் மிகவும் சுவாரஸ்யமான விபரங்களை கொண்டுள்ள படி குறியீட்டு இழை மற்றும் தரப்படுத்தப்பட்ட குறியீட்டு இழை ஆகியன உள்ளன எனவே பயன்முறைகளை நாம் கற்றுக்கொண்ட பிறகு வெவ்வேறு இழைகளின் மோட்களை பற்றி பார்த்தோம் இப்போது ஒளியியல் தகவல் தொடர்புகளில் இயக்க அலை நீளங்களைப் பற்றி பார்க்கலாம் எல் டி மற்றும் மல்டிமோட் இழைகளின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதால் எல் டி மற்றும் மல்டிமோட் இழைகளை இணைப்பது எளிதானது இதற்காக கோர் விட்டம் அல்லது கோர் ஆரம் 50 மைக்ரான் என்பது 62 5 மைக்ரான் ஆக இருந்தது டி உடன் இணையாக செயல்படுவதற்காக 50 மைக்ரானுக்குத் மீண்டும் பின்னுக்கு தள்ளப்பட்டது எனவே இதுதான் ஒளியியல் தகவல் தொடர்பில் 850 நானோமீட்டர் செயல்பாட்டின் மூலம் திறக்கப்பட்ட முதல் சாளரமாகும் பின்னர் அதிக 1310 அலை நீளத்திற்குச் சென்றால் இழப்பு குறைகிறது என்பதை மக்கள் கண்டறிந்தனர் எனவே செயல்பாட்டின் அடுத்த சாளரம் 1310 நானோமீட்டராக இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் இழையின் ஒளி சிதறல் பூஜ்ஜியமாக இருந்தது இது சிலிக்கா என்ற பொருளை சார்ந்தது மற்றும் 1310 நானோமீட்டரில் உபயோகப்படுத்தப்பட்டது சிலிக்காவில் பூஜ்ஜிய ஒளி சிதறல் மற்றும் குறைந்த இழப்பு கிடைத்தது இருப்பினும் 1550 என்எம் ல் 1310 என்எம் ஐ விடக் குறைவான இழப்பு இருந்ததையும் இழப்பு சில நேரங்களில் மிகவும் முக்கியமானது என்பதையும் மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் இடையில் அதிக ஆம்ப்ளிபையர் வைக்க நாம் விரும்புவதில்லை ஒளி சிதறலில் இன்னும் சிறிது வெற்றி பெறவும் நம் பிட் ரேட்டை குறைக்கவும் நாம்தயாராக இருக்கிறோம் ஆனால் ஆம்ப்ளிபையர் மற்றும்சிறிய ரிப்பீட்டர்கள் இடைவெளியில் வைப்பதன் மூலம் உள்கட்டமைப்பு செலவை அதிகரிக்க நாம் விரும்புவதில்லை ஆகவே 1980 களில் இருந்து 1550 என்எம் ஒளியியல் தகவல்தொடர்புக்கான இயக்க அலை நீளமாக மாறியுள்ளது இந்த பேண்ட் மரபு வழி பேண்ட் ஆக ஆக அல்லது சி பேண்ட் என்று அழைக்கப்படுகிறது 1600 என்எம் இல் நீண்ட பேண்ட் உள்ளது 1600 என்எம் இல் தொடர்புகொள்வதற்கு வெவ்வேறு தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பார்க்கிறோம் இன்னும் அதிக வெற்றி பெறவில்லை ஆனால் சி எல் C L பேண்ட் குறைந்தது அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒளியியல் இழைகள் பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு அதில் ஒரு கிலோமீட்டருக்கு 20 டி பி என்ற மாய உருவம் என்ன பின்னர் தத்துவார்த்த வரம்பு என்ன பின்னர் நாம் உண்மையில் இந்த வரம்பை அடைந்துவிட்டோம் என்பதையும்காட்ட வேண்டும் எனவே இது இழப்பின்அடிப்படையில் கணிசமாகக் குறைக்கப்பட்டுள்ளது நாம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு சில காரணிகளை முன்னிலைப்படுத்த விரும்பினாலும் எல்லா காரணிகளையும்முன்னிலைப்படுத்துவதை விரும்புவதில்லை பல வகையான இழைகளை பற்றி நாம்விவாதித்தோம் எனவே இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தையும் தருகிறேன் செயல்பாட்டின் சாளரங்கள் வெவ்வேறு இயக்க அலை நீளங்களை இழப்பு மற்றும் ஒளி சிதறல் போன்ற சில அளவுருக்களின் அடிப்படையில் நாம் தேர்வு செய்கிறோம் ஒரு பொதுவான ஒற்றை மோட் இழை ஒரு குறிப்பிட்ட கோர் ஆரம் கொண்டிருக்கும் சரி இது சுமார் 4 முதல் 5 மைக்ரான் கோர் ஆரம் மற்றும் விட்டம் சுமார் 8 முதல் 10 மைக்ரான் வரை இருக்கும் பின்னர் இது சில குறிப்பிட்ட அடிப்படை பொருட்களான சிலிக்கா உடன் டோப் செய்யப்படுகிறது அதன் ஒளி விலகல் குறியீட்டைப் n1 க்கு உயர்த்துவதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது எனவே இதை ஒளி விலகல் குறியீடு n1 என்று அழைப்போம் மேலும் கோர் ஆரத்தை a என அழைப்போம் இது பொதுவாக 4 முதல் 5 மைக்ரான் அளவு ஆகும் இதன் விட்டம் 8 முதல் 10 மைக்ரான் அளவாக இருக்கும் ஒளி விலகல் குறியீடு n11 இப்போது இதைச் சுற்றிலும் ஒரு உறைப்பூச்சு உள்ளது இது உண்மையில் 125 மைக்ரான்களில் தரப் படுத்தப்பட்டுள்ளது எனவே இதன் ஆரமும் 125 மைக்ரானில் தரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆரத்தை b என நீங்கள் அழைக்கலாம் எனவே b பொதுவாக 125 மைக்ரான் அளவு இருக்கும் இந்த உறைப்பூச்சு பகுதிதான் மையப்பகுதியான கோரை சுற்றி உள்ளது இந்த உரைப்பூச்சின் என்பது ஒளி விலகல் குறியீடு n2 ஆகும் இது n1 ஐ விடக் குறைவாக உள்ளது ஆனால் n2 என்பது n1 ஐ விடக் குறைவானதா இரண்டிற்கும் இடையே ஏதேனும் குறிப்பிட்ட வேறுபாடு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் இது n2 என்பது n1 ஐ விட பத்து மடங்கு குறைவு என்பது போல் இல்லை இந்த n2 n1 பொதுவாக 0 12 0 4 போன்றது அல்ல இது 0 4 நிலையான ஒற்றை முறை மோட் இழைகளுக்கான ஒளி விலகல் குறியீடு வேறுபாடு எனவே கொடுக்கப்பட்ட மைய ஆரம் மற்றும் அவற்றைச் சுற்றியுள்ள இழைகளை ஒற்றை மோட் ஆக்குவதற்கு இது போன்ற சிறிய ஒளி விலகல் குறியீடு வேறுபாடு தேவைப்படுகிறது இவை அனைத்தையும் சுற்றி ஒரு ஜாக்கெட் பொதுவாக 250 மைக்ரான் அளவில் இருக்கும் இழைகளின் இயந்திர பண்புகளை மேலும் சிறப்பாக்குவதற்காக மற்றொரு பூச்சின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது பின்னர் இவை குழாய்களில் வைக்கப்பட்டு அக்குழாய்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டு பின்னர் அவை தண்டுகளாக வைக்கப்படுகின்றன இந்த தண்டுகள் குழாய்களுடன் அமைந்துள்ளன ஆகவே இவ்வாறு தான் இழைகள் தயாரிக்கப்பட்டு பின்பு பதிக்கப்படுகின்றன ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒளி விலகல் குறியீடு விநியோகத்தை வெவ்வேறு பகுதிகளின் செயல்பாடாக நீங்கள் பார்க்க விரும்பினால் மையப் பகுதியின் மையத்தில் அதை காணலாம் இது தான் n1 இன் ஒளி விலகல் குறியீடு என்றால் இதுதான் படி குறியீட்டு இழை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் உறைப்பூச்சு அடைந்தவுடன் ஒளி விலகல் குறியீடு n2 ஆக மாறும் நான் ஏற்கனவே சொன்னது போல் n1 ஐ விட குறைவாக இருக்கும் இறுதியாக நாம் வெளியில் உள்ள பூச்சு அல்லது ஜாக்கெட் ஐ அடையும்போது ஒளி விலகல் குறியீடு n3 வாக மாறும் இது தான் ns எனவே இது நிச்சயமாக n2 ஆக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல் n1 உடன் ஒப்பிடும்போது n2 சிறியதாக இருக்க வேண்டும் எனவே இப்படித்தான் இழைகளின் ஒளி விலகல் குறியீடு இருக்கும் எனவே இதை நீங்கள் ரேடியல் அச்சு r என்று அழைத்தால் ஒளி விலகல் குறியீடு n1 மற்றும் வரை r a இது n2 க்கு சமம் மற்றும் r வரை d க்கு சமம் இந்த ஜாக்கெட் உண்மையில் பிராந்தியத்திலிருந்து விலகி இருப்பதால் பரப்பும் குணத்திற்கு உண்மையில் அதிக பங்களிப்பை வழங்காது இது ஒளியியல் இழைகளை ஒரு கோர் மற்றும்உறைப்பூச்சு ஆகியவற்றைக் கொண்டிருப்பதைப் போல பகுப்பாய்வு செய்வதாகும் நீங்கள் பார்த்தது ஒரு ஒப்பீட்டு அளவிலான துல்லியம் அதில் b தோராயமாக 125 மைக்ரான் மற்றும் a தோராயமாக 5 மைக்ரான் என்பதை நீங்கள் காணலாம் எனவே தெளிவாக b ஐ விட a 25 மடங்கு பெரியது எனவே உறைப்பூச்சு பகுதி மைய பகுதியை விட மிகப் பெரியது ஒளியியல் இழைகள் மோட்கள் n1 n2 a மற்றும் b ஆகியவற்றை சார்ந்துள்ளது b தேவையைவிட அதிகமாக இருப்பதால் அது உண்மையில் பரவலுக்கு அதிக பங்களிப்பை வழங்காது எனவே n1 n2 தான் ஒளியியல் மோட்களை கணக்கிடுவதற்கு முக்கியமான பங்காற்றுகிறது அடுத்த 5 நிமிடங்கள் ஒளியியல் இழைக்குள் ஒரு மோட் எவ்வாறு பரப்ப படுகின்றது என்பதற்கான மிக எளிமையான பார்வையை உங்களுக்குக் கொடுக்கும் இது நல்ல உருளை வடிவ குறுக்குவெட்டு உள்ளஒரு ஒளியியல் இழை மற்றும் உருளையின் அச்சு இது போல் உள்ளது இதுதான் உருளையின் அச்சாகும் இப்போது சில குறிப்பிட்ட கோணங்களில் நாம் ஒளியைப் பிரகாசிக்கிறோம் இது தான் நிகழ்வுகளின் கோணம் நிகழ்வுகளின் கோணத்தை நார்மல் ஐ பொறுத்து தான் அளவிட வேண்டும் எனவே உருளையின் அச்சில் நார்மல் நிகழ்கிறது இது θi என்ற கோணத்தில் ஒளி வெளியே வருகின்றது எனவே இங்குள்ள ஒளி விலகல் குறியீடு n 1 ஆகும் இப்போது இந்த ஒளியின் கதிர் வரும்போது குறிப்பிட்ட அச்சில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்பேஸ் வலதுபுறமாகத் தாக்கும் போது ஒரு நார்மல் அச்சில் கிடைக்கின்றது இப்போது என் கை விரல் இங்கே ஒரு கோணத்தை உருவாக்குவதையும் நார்மல் தன்மையைக் கொண்டு அது உருவாக்கும் கோணம் θi என்பதையும் நாம் காணலாம் ஆகவே இங்கே ஒளி கதிருக்கு என்ன நேரிடும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே ஒரு இன்டர்பேஸ் என்பது மையப் பகுதி மற்றும் காற்றையும் பிரிக்கும் மையமானது மையம் n1 என்ற ஒளி விலகல் குறியீட்டை கொண்டுள்ளது எனவே ஸ்னெல்லின் லா Snell's law இங்கே பொருந்தும் நீங்கள் இங்கே பெறுவது ஒரு ஒளி விலகல் கதிர் எனவே அந்த கதிர் மைய ஊடகத்திற்குச் சென்று பின்னர் உறைப்பூச்சு இன்டர்பேஸ் ஐ சென்று தாக்கும் எனவே இந்த Ф என்ற கோணத்தை இரண்டாம் ஒளி விலகல் கதிர் என்று அழைப்போம் இங்கே ஒரு இன்டர்பேஸ் உள்ளது இங்கே n2 n1 ஒளி விலகல் குறியீடாக n1 உள்ளது ஒரு வேளை n2n1 ஆக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் ஒளிவிலகப்பட்டிருக்கும் எனவே மீண்டும் ஒளிவிலகப்பட்டிருக்கும் கதிர் n2 n1 என்பதை கொண்டிருக்கும் எனவே அங்கு எதுவும் நடக்காது அதே Ф என்ற கோணத்தில் இந்த பகுதிக்கு மீண்டும் சில பகுதி பிரதிபலிப்புகள் இருந்திருக்கும் அதே சமயத்தில் சக்தி முழுமையாக மீண்டும் பிரதிபலிக்கப்படாது எனவே டிரான்ஸ்மிட்டர் அலை அல்லது ஒளிவிலகல் கதிர் கணிசமான அளவு சக்தியைக் கொண்டு சென்றிருக்கும் இருப்பினும் நீங்கள் எப்போது n2n1 என்ற நிலை இருக்கின்றதோ அப்போது தான் உறைபூச்சில் எந்தவிதமான பரிமாற்றமும் இருக்காது ஆனால் Ф என்ற கோணம் கிரிட்டிக்கல் அங்கெல் ஆஃ இன்டர்பேஸ் கோணத்தை விட அதிகமாக இருக்கும்போது மொத்த பரிமாற்றமும் முதல் பிராந்தியத்திலேயே இருக்கும் கிரிட்டிக்கல் அங்கெல் ஆஃ இன்டர்பேஸ் என்பது n1 மற்றும் n2 ஆகியவற்றின் செயல்பாடாகும் மற்றும் அங்கெல் ஆஃ இன்ஸிடென்ஸ் Ф Фc ஆக இருந்தால் மொத்த உள் பிரதிபலிப்பு நடக்கும் இது அனைத்து சக்தியையும் மீண்டும் பிரதிபலிக்கும் பிரதிபலித்த கோணம் Фc விட பெரியதாக இருந்தால் கதிர் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும் இங்கு பிரதிபலிப்பு இருந்து கொண்டே இருக்கும் இந்த தொடர்ச்சியான பிரதிபலிப்பால் ஒளியியல் இழைக்குள் ஒளி இவ்வாறு தான் பரவுகிறது